இந்த விரிவுரைக்கு வரவேற்கிறேன் முந்தைய விரிவுரையில் நாம் PERT CPM பற்றி விவாதித்தோம் PERT CPM குறித்து சில பொதுவான யோசனைகள் இருந்தன பல்வேறு பணிகள் அல்லது செயல்பாடுகள் மற்றும் அவற்றுக்கிடையேயான சார்பு நிலைகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் பணி நெட்வொர்க்கை நாம் பார்த்தோம் பின்னர் PERT மற்றும் CPM க்கு இடையில் உள்ள வேறுபாடுகளை நாம் பார்த்தோம் CPM ல் நிர்ணயிக்கபட்ட பணி நேரங்களைப் பயன்படுத்துகிறோம் என்று கூறினேன் அதேசமயம் பணிகள் நிறைவு நேரம் நிச்சயமற்றவையாகவும் இருப்பதால் PERT இல் நிகழ்தகவு பணி நேரங்களைப் பயன்படுத்துகிறோம் CPM ல் நாம் நிர்ணயிக்க்கபட்ட நேரங்களைப் பயன்படுத்துகிறோம் எனவே பணி அளவுருக்கள் தொடர்பான தீர்க்கமான முடிவுகளைப் பயன்படுத்துகிறோம் பொதுவாகவே CPM PERT ஐ விட மிகவும் எளிமையானது மேலும் PERT ஆனது புள்ளிவிவர நேரங்களை பொறுத்தது PERT CPM ஐப் பயன்படுத்தி பல்வேறு ப்ராஜெக்ட் கேரக்டரிஸ்டிகஸ் ஐ தீர்மானிப்பதை முதலில் பார்ப்போம் பின்னர் புள்ளிவிவர நேரங்களைப் பயன்படுத்தும் PERT ஐப் பயன்படுத்தி ப்ராஜெக்ட் கேரக்டரிஸ்டிகஸ் ஐ தீர்மானிப்பதைப் நாம் பார்ப்போம் இதிலிருந்து நாம் தொடங்குவோம் முந்தைய விரிவுரையில் நீங்கள் நினைவில் வைத்திருந்தால் ப்ராஜெக்ட் திட்டமிடலின் போது ப்ராஜெக்ட் மேனேஜர் பல்வேறு ப்ராஜெக்ட் கேரக்டரிஸ்டிகஸ் ஐ தீர்மானிக்க விரும்புகிறார் மேலும் இந்த பண்புகளின் அடிப்படையில் ப்ராஜெக்ட் ஐ நிர்வகிக்க விரும்புகிறார் என்று கூறினேன் பின்னர் முக்கியமான கேரக்டரிஸ்டிகஸ் ஆனது பணிகளின் பல்வேறு செயல்பாடுகள் மற்றும் அவற்றில் உள்ள சார்புகளை அடையாளம் காண்பது மற்றும் நடவடிக்கைகளின் பண்புக்கூறுகளை அடையாளம் காண்பது ஆகும் நிச்சயமாக செயல்பாட்டு நேரம் என்பது ஒரு பண்பு ஆகும் எனவே இங்கே நீல நிறத்தில் நீங்கள் காண்பது நேரம் ஆகும் எடுத்துக்காட்டாக ஒரு செயல்பாடு 'மென்பொருள் ஆவணங்களை எழுதுவதாக' இருக்கலாம் மேலும் ப்ராஜெக்ட் மேனேஜர் கால அளவை 7 நாட்கள் என்று மதிப்பிடுகிறார் ஆனால் உருவாக்கப்பட்ட பணி நெட்வொர்க் PERT CPM நெட்வொர்க் ஆகும் பின்னர் செயல்பாட்டின் பிற பண்புகளை அடையாளம் காண PERT CPM ஐ பயன்படுத்த முடியும் எடுத்துக்காட்டாக இயர்லியஸ்ட் ஸ்டார்ட் நேரத்தை இங்கே சிவப்பு அம்புக்குறியாக காணலாம் இது இயர்லியஸ்ட் ஸ்டார்ட் டைம் ஆகும் இது செயல்பாட்டைத் தொடங்கக்கூடிய ஆரம்ப நேரம் இதேபோல் இயர்லியஸ்ட் பினிஷ் டைம் செயல்பாட்டு முடிவை அடிப்படையாகக் கொண்டது ப்ராஜெக்ட் மேனேஜர் வளங்களை வரிசைப்படுத்தி பிற செயல்பாடுகளைத் தொடங்குவது முக்கியமான பண்புகள் ஆகும் லேட்டஸ்ட் ஸ்டார்ட் டைம் ஆனது PERT CPM இன் அடிப்படையில் தீர்மானிக்கப்படும் செயல்பாட்டின் மற்றொரு பண்பு ஆகும் இது ப்ராஜெக்ட் நிறைவு நேரத்திற்கு இடையூறு விளைவிக்காமல் செயல்பாட்டைத் தொடங்கக்கூடிய நேரம் இந்த செயல்பாடுக்கு பின்னர் எதையாவது தொடங்கினால் இங்கே நீங்கள் காணும் இந்த அம்புக்குறி தான் நேரக் கோடு நீங்கள் காணும் நீலக்கோடு நேரக் கோடு ஆகும் மேலும் இந்த செயல்பாடு லேட்டஸ்ட் ஸ்டார்ட் நேரத்திற்கு பின்னர் தொடங்கியிருந்தால் திட்டம் தாமதமாகிவிடும் லேட்டஸ்ட் பினிஷ் நேரம் என்பது செயல்பாடு முடிவடையும் நேரமாகும் இது முடிவடையவில்லை என்றால் ப்ராஜெக்ட் தாமதமாகப் போகிறது இயற்கையாகவே லேட்டஸ்ட் பினிஷ் நேரம் கழித்தல் லேட்டஸ்ட் ஸ்டார்ட் நேரம் என்பது செயல்பாட்டு காலத்திற்கு சமம் செயல்பாட்டு காலம் இங்கே நீல நிறத்தில் காட்டப்பட்டுள்ளது மேலும் லேட்டஸ்ட் ஸ்டார்ட் நேரத்திற்கான லேட்டஸ்ட் பினிஷ் நேரம் செயல்பாட்டு நேரம் ஆகும் இதேபோல் இயர்லியஸ்ட் பினிஷ் டைம் நேரத்திற்கான இயர்லியஸ்ட் ஸ்டார்ட் நேரம் செயல்பாட்டு நேரம் ஆகும் இந்த திட்ட பண்புகளை கணக்கிட PERT CPM ஐ பயன்படுத்தலாம் மேலும் இந்த திட்ட பண்புகளின் அடிப்படையில் நாம் ஸ்லாக் டைமையும் கணக்கிடுவோம் ஸ்லாக் டைம் ல் பணிக்கு திட்ட மேலாளருக்கு சில சுதந்திரம் இருக்கும் ஸ்லாக் டைம் 0 ஆக இருந்தால் மற்றும் திட்டத்தின் இயர்லியஸ்ட் ஸ்டார்ட் டைம் மற்றும் லேட்டஸ்ட் ஸ்டார்ட் டைம் ஆகியவை ஒரே மாதிரியாக இருக்கும் எனவே சிறிது நேரம் பணியை வேறுபடுத்துவதற்கான நெகிழ்வுத்தன்மை திட்ட மேலாளருக்கு இல்லை ஆனால் இங்கே ஒரு ஸ்லாக் டைம் இருப்பதை நீங்கள் காணலாம் இயர்லியஸ்ட் ஸ்டார்டிலிருந்து லேட்டஸ்ட் ஸ்டார்டிற்கு இடையில் எங்கிருந்தும் செயல்பாடு தொடங்கலாம் இதை நாம் ஸ்லாக் டைம் என்று அழைக்கிறோம் ஸ்லாக் டைம் என்பது லேட்டஸ்ட் ஸ்டார்ட் கழித்தல் இயர்லியஸ்ட் ஸ்டார்ட் ஆகும் இது லேட்டஸ்ட் பினிஷ் கழித்தல் இயர்லியஸ்ட் பினிஷ் க்கு சமமாகும் இந்த நேரம் மேலாளருக்கு திட்டத்தை கண்காணிக்கவும் கட்டுப்படுத்தவும் கிடைக்கக்கூடிய நேரம் ஆகும் ஒரு செயல்பாடு தாமதமாகிவிட்டால் இந்தச் செயல்பாட்டை சிறிது ஒத்திவைத்து மற்ற செயல்பாடுகளில் வளங்களை பயன்படுத்தலாம் ஆனால் லேட்டஸ்ட் ஸ்டார்ட்க்கு அப்பால் இதை அதிகம் தாமதிக்க முடியாது லேட்டஸ்ட் ஸ்டார்ட் நேரத்திலேயே தொடங்க வேண்டும் இந்த திட்ட பண்புகளை எவ்வாறு தீர்மானிப்பதை பற்றி பார்ப்போம் பின்னர் திட்ட கண்காணிப்பு மற்றும் கட்டுப்பாடு பற்றி விவாதிக்கும்போதுப்ராஜெக்ட் மேனேஜரால் ஆல் ப்ராஜெக்ட் கேரக்டரிஸ்டிகஸ் எவ்வாறு கண்காணிப்பு மற்றும் கட்டுப்பாட்டுக்காக பயன்படுத்தப்படுகின்றன என்பதைப் பார்ப்போம் நாம் விவாதத்தை தொடங்குவதற்கு முன் நமக்குத் தேவைப்படும் சில PERT CPM சொற்களைப் பார்ப்போம் PERT CPM ஒரு பணி நெட்வொர்க்கை அடிப்படையாகக் கொண்டது மற்றும் பணிகள் இங்கே செவ்வகங்களாகவும் அம்புகள் சார்புநிலை என்றும் முந்தைய சொற்பொழிவில் நாம் பார்த்தோம் ஸ்டார்ட் நோட் ஒன்று தான் இருக்க வேண்டும் என்று நாம் பார்த்தோம் இல்லையெனில் ப்ராஜெக்ட் கேரக்டரிஸ்டிகஸ் ஐ கணக்கிடுவதற்கு நாம் கொடுக்கும் முறைகள் மிகவும் சிக்கலானதாகிவிடும் நமக்கு ஒரு ஸ்டார்ட் நோட் தேவைப்படும் பல தொடக்க முனைகள் இருந்தால் நாம் ஒரு டம்மி நோட் வைத்து ஒற்றை தொடக்க முனையாக மாற்றுவோம் இதேபோல் எங்களுக்கு ஒரு பினிஷ் நோட் தேவை பல பினிஷ் நோட்கள் இருப்பதைக் கண்டால் நாம் ஒரு டம்மி நோடை வைப்போம் பின்னர் அதை ஒற்றை பினிஷ் நோடாக மாற்றுவோம் ஒரு பணி அல்லது செயல்பாடு பல சக்சசர்களைக் கொண்டிருக்கும் போது பர்ஸ்ட் புள்ளி இருக்கும் இந்த செயல்பாடு முடிந்ததும் C மற்றும் D ஆகியவற்றை தொடங்கலாம் B முடிந்ததும் C மற்றும் D ஐ தொடங்கலாம் இதைத்தான் நாம் சார்பு என அழைக்கிறோம் இங்கே ஒரு பர்ஸ்ட் புள்ளி உள்ளது பல பணிகள் B க்கு சார்பு C மற்றும் D இரண்டும் B ஐ சார்ந்துள்ளது பல முன்னோடிகளைக் கொண்டிருக்கும் இணைப்பு புள்ளி பணி E க்கு உள்ளது அதாவது E தொடங்குவதற்கு முன்பு C மற்றும் D இரண்டும் முடிக்கப்பட வேண்டும் D க்கு முன்பே C நிறைவடைகிறது ஆனால் D முடிவடைவதற்கு முன்பு E தொடங்க முடியாது மேலும் E இன் முன்னோடிகள் இரண்டையும் முடிக்கும் வரை E ஐ தொடங்க முடியாது இதை நாம் ஒன்றிணைக்கும் புள்ளியாக அழைக்கிறோம் மேலும் D என்பது E இன் முன்னோடி C என்பது E இன் முன்னோடி மற்றும் F என்பது E இன் சக்சசர் இவைகள் ப்ராஜெக்ட் கேரக்டரிஸ்டிகஸ் ஐ தீர்மானிக்க PERT CPM டெக்னாலஜி பற்றி விவாதிக்கும்போது பயன்படுத்தும் சில எளிய சொற்கள் ஆகும் முந்தைய விரிவுரையில் ஒரு வகையான குறியீட்டைப் பயன்படுத்துவோம் என்று பார்த்தோம் ஏனென்றால் பணி எனபது செவ்வக வடிவத்தில் குறிக்கப்படும் பணி அல்லது செயல்பாட்டு பெயர் செவ்வக வடிவத்தின் நடுவில் எழுதப்படும் மேலும் நாம் செயல்பாட்டின் கால அளவை தீர்மானிக்க வேண்டும் பொதுவாக செயல்பாட்டின் கால அளவு வாரங்களில் 1 வாரம் 2 வாரம் என குறிப்பிடலாம் அல்லது நாட்களில் குறிப்பிடலாம் ஆனால் அரிதாக அது மணி நேரம் அல்லது மாதங்களில் குறிப்பிடலாம் இது பொதுவாக நாட்கள் அல்லது வாரங்களில் இருக்கும் மேலும் இது நீங்கள் சிவப்பு நிறத்தில் காண்பது இயர்லியஸ்ட் ஸ்டார்ட் இயர்லியஸ்ட் பினிஷ் லேட்டஸ்ட் ஸ்டார்ட் லேட்டஸ்ட் பினிஷ் மற்றும் பிளோட் நேரம் ஆகியவை PERT CPM டெக்னாலஜி ஐ பயன்படுத்தி கணக்கிடலாம் இயர்லியஸ்ட் ஸ்டார்ட் இயர்லியஸ்ட் பினிஷ் லேட்டஸ்ட் ஸ்டார்ட் ஆகியவற்றின் வரையறையை ஏற்கனவே நாம் பார்த்தோம் செயல்பாடு லேட்டஸ்ட் ஸ்டார்ட் க்கு பிறகு தொடங்கினால் திட்டம் தாமதமாகும் செயல்பாடு இயர்லியஸ்ட் ஸ்டார்ட் இன் ஆரம்ப கட்டத்தில் தொடங்கலாம் மற்றும் பிளோட் நேரம் PERT CPM முறையால் கணக்கிடப்படுகிறது லேட்டஸ்ட் பினிஷ் கழித்தல் லேட்டஸ்ட் ஸ்டார்ட் என்பது பிளோட் நேரம் ஆகும் மேலும் இது இயர்லியஸ்ட் பினிஷ் கழித்தல் இயர்லியஸ்ட் ஸ்டார்ட் க்கு சமமாக இருக்கும் ஸ்லாக் என்பது ப்ராஜெக்ட் மேனேஜரின் பிளக்சிபிளிட்டி ஆகும் இதை ஸ்லாக் அல்லது பிளோட் என்று அழைக்கலாம் இங்கு நாம் குறிப்பிட வேண்டிய மற்றொரு தகவல் காலண்டர் தேதிகளைக் கொடுப்பதை விட நாள் 1 2 3 4 என எழுதலாம் PERT மற்றும் CPM ஐ பயன்படுத்தி ப்ராஜெக்ட் திட்டமிடல் ஒரு உயர் மட்ட திட்டமிடல் என்பதை நினைவில் கொள்க அங்கு நாட்களின் அடிப்படையில் உயர் மட்ட திட்டமிடல் செய்கிறோம் நாள் 0 முதல் எத்தனை நாட்கள் ஆகும் பின்னர் ப்ராஜெக்ட் மேனேஜர் காண்ட் விளக்கப்படத்தைப் பயன்படுத்தி ஒரு விரிவான திட்டமிடலைச் செய்கிறார் அங்கு நாம் காலண்டர் நேரத்தைப் பயன்படுத்தலாம் நாம் ஒரு எளிய திட்டத்தை மிக உயர்ந்த அளவிலான திட்டமிடலில் உருவாக்குகிறோம் அங்கு வார இறுதி பொது விடுமுறை மற்றும் பலவற்றை நாம் கருத்தில் கொள்ள வேண்டாம் நாம் இங்கே காலெண்டர் நேரத்தைப் பயன்படுத்துவதில்லை இது நாம் தயாரிக்கும் உயர் மட்ட எளிய அட்டவணை பின்னர் பல்வேறு கன்ஸ்டிரன்டுகளை நாம் கருதலாம் விடுமுறைகள் என்ன வளங்கள் கிடைப்பதன் அடிப்படையில் ஒரு செயல்பாட்டைத் தொடங்க முடியுமா என்பதையும் காண்ட் விளக்கப்படத்தைப் பயன்படுத்தி செய்யலாம் ஆனால் ஆரம்ப திட்டமிடல் ஒரு PERT CPM விளக்கப்படத்தைப் பயன்படுத்தி செய்யப்படுகிறது நம்மிடம் இந்த வகையான பணி நெட்வொர்க் பணிகள் மற்றும் சார்புகளை வைத்திருந்தால் இவை கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டில் உருவாக்கப்பட்ட மிகவும் பழைய நுட்பங்கள் என்று சொல்லலாம் நம்மிடம் பல வேறுபட்ட குறியீடுகள் உள்ளன சில நேரங்களில் நம்மிடம் வட்டங்கள் உள்ளன ஆனால் நாம் செயல்பாட்டு பெயருக்கு செவ்வகங்களைப் பயன்படுத்துகிறோம் என்று பார்த்தோம் பின்னர் அவை பல்வேறு பண்புக்கூறுகள்களைக் கொண்டிருப்பதால் பணி கேரக்டரிஸ்டிகஸ் ஐ கணக்கிடுவதற்கு அதன் பக்கத்திலும் குறிக்கப்படும் நாள் 0 அல்லது நாள் 10 என்பது என்ன என்பதைப் புரிந்துகொள்ள முயற்சிப்போம் பினிஷ் தேதி தான் நாள் 10 என்பது அதாவது இது 10 வது நாளின் முடிவாகும் இது சாதாரணமாக வாக்கியங்களில் பயன்படுத்துவதாகும் நாம் 10 ஆம் நாளுக்குள் ஏதாவது செய்வோம் என்று சொல்கிறோம் அதாவது 10 ஆம் நாள் முடிவடைகிறது என்று பொருள் ஆனால் பின்னர் நாள் 1 இன் தொடக்க தேதி என்றால் நாள் 1 இன் முடிவு ஆனால் உண்மையில் நாம் சொல்வது அது அல்ல நாம் எப்பொழுதும் 1 ஆம் நாளின் தொடக்கத்தில்தான் தொடங்குவோம் ஆனால் அந்த நோக்கத்திற்காக நாம் நாள் 0 இல் தொடங்குவோம் என்று கூறுகிறோம் அதாவது நாள் 0 இன் முடிவில் தொடங்குவோம் இது நாள் 1 இன் தொடக்கத்திற்கும் சமம் ப்ராஜெக்ட் நாள் 0 இல் தொடங்குகிறது என்பதன் உட்பொருள் நாள் 0 இன் முடிவு அல்லது நாள் 1 இல் தொடங்குகிறது என்பதை நான் எப்பொழுதும் கூறுவேன் நாம் இங்கு 1 ஐ எழுதினால் ப்ராஜெக்ட் செயல்பாட்டின் ஆரம்பம் செயல்பாடு A இன் நாள் 1 ஆகும் பின்னர் இது நாள் 1 இன் முடிவைக் குறிக்கும் ஆனால் பொதுவாக நாம் அதைச் செய்ய மாட்டோம் நாம் 1 ஆம் நாளின் தொடக்கத்தில் தொடங்குவோம் அதற்காக குறியீடு நாள் 0 ஐ பயன்படுத்துவோம் பிளோட் டைம் என்பது ப்ராஜெக்ட் மேனேஜர்க்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் முக்கியமான ப்ராஜெக்ட் கேரக்டரிஸ்டிகஸ் இல் ஒன்று அது பல்வேறு நடவடிக்கைகளுக்கு கிடைக்கும் ஸ்லாக் டைம் மற்றும் க்ரிட்டிக்கல் பாத் ப்ராஜெக்ட் மேனேஜர் ஒவ்வொரு பணியையும் அல்லது செயலையும் பார்த்து அவருக்கு இருக்கும் பிளக்சிபிளிட்டி எவ்வளவு என்பதைக் கண்டுபிடிப்பார் குறிப்பாக ப்ராஜெக்ட் நிறைவு தேதியை பாதிக்காமல் செயல்பாட்டின் தொடக்கத்தை அவர் எவ்வளவு தாமதப்படுத்த முடியும் என்பதை நீங்கள் காணலாம் இது ப்ராஜெக்ட் மேனேஜர்க்கு கண்காணிப்பு மற்றும் கட்டுப்பாட்டின் போது மிகவும் முக்கியமானது ஏனென்றால் ஒரு ப்ராஜெக்ட் ஐ திறம்பட கட்டுப்படுத்த சில செயல்பாடு தாமதமாகிறதைக் காணலாம் மேலும் செயல்பாடுகளைக் கண்டுபிடிக்க போதுமான ஸ்லாக்கை எடுத்து பின்னர் போதுமான ஸ்லாக் இருக்கும் செயல்பாட்டில் இருந்து சில மனித சக்தியை எடுத்துக் கொண்டு தாமதமாகி வரும் செயல்பாட்டில் வைக்கலாம் ஒட்டுமொத்த திட்டமும் தாமதம் இல்லை ஆகையால் ப்ராஜெக்ட் மேனேஜர்க்கு PERT CPM மிக முக்கியமான முடிவுகளை வழங்குகிறது அவை இயர்லியஸ்ட் ஸ்டார்ட் டைம் இயர்லியஸ்ட் பினிஷ் டைம் லேட்டஸ்ட் ஸ்டார்ட் டைம் லேட்டஸ்ட் பினிஷ் டைம் பிளோட் நேரம் ஸ்லாக் டைம் மற்றும் க்ரிட்டிக்கல் பாத் ஆகும் க்ரிட்டிக்கல் பாத் என்பது தொடக்கப் பணியிலிருந்து பூஜ்ஜிய ஸ்லாக்குடன் உள்ள கடைசி பணி வரையிலான நடவடிக்கைகளின் வரிசை ஆகும் எனவே ஒரு க்ரிட்டிக்கல் பாத் இல் உள்ள அனைத்து நடவடிக்கைகளும் பூஜ்ஜிய ஸ்லாக்குடன் இருக்கும் இவைகள்தான் க்ரிட்டிக்கல் பாத் இல் உள்ள நடவடிக்கைகள் ப்ராஜெக்ட் மேனேஜர் க்ரிட்டிக்கல் பணிகள் அல்லது க்ரிட்டிக்கல் செயல்பாடுகள் குறித்து மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் ப்ராஜெக்ட் மேனேஜர் முக்கியமான நடவடிக்கைகள் அல்லது முக்கியமான பணிகளுக்கு சிறப்பு கவனம் செலுத்துகிறார் ஏனெனில் முக்கியமான நடவடிக்கைகளில் ஏதேனும் தாமதம் ஏற்பட்டால் ஒட்டுமொத்த ப்ராஜெக்ட்டும் தாமதமாகும் எனவே பொதுவாக ப்ராஜெக்ட் மேனேஜர் முக்கியமான செயல்பாடுகளை உன்னிப்பாகக் கண்காணிக்கிறார் மற்றும் முக்கியமான செயல்பாடு சிறிதளவு தாமதமாகிறது என்பதற்கான அறிகுறியில் ப்ராஜெக்ட் மேனேஜர் சரியான நடவடிக்கை எடுக்கலாம் எடுத்துக்காட்டாக க்ரிட்டிக்கல் செயல்பாட்டிற்கு கூடுதல் ஆதாரங்களை வரிசைப்படுத்தினால் அவை தாமதமாகாது இந்த காரணத்திற்காக க்ரிட்டிக்கல் பாத் மற்றும் க்ரிட்டிக்கல் நடவடிக்கைகளை அடையாளம் காண்பது மிகவும் முக்கியம் க்ரிட்டிக்கல் பாத் ப்ராஜெக்ட் ஐ நிறைவு செய்வதற்கான குறைந்தபட்ச நேரத்தை அடையாளம் காண்பது மட்டுமல்லாமல் ஒரு க்ரிட்டிக்கல் பாத் தில் உள்ள அனைத்து க்ரிட்டிக்கல் செயல்பாட்டு காலங்களையும் நாம் கூட்டினால் ப்ராஜெக்ட் கால அளவைப் பெறலாம் திரும்பவும் சொல்கிறேன் ஒரு க்ரிட்டிக்கல் பாத் தில் உள்ள அனைத்து க்ரிட்டிக்கல் செயல்பாட்டு காலங்களையும் நாம் கூட்டினால் ப்ராஜெக்ட் கால அளவைப் பெறலாம் ப்ராஜெக்ட் மேனேஜர் ப்ராஜெக்ட் ஐ நன்கு கண்காணித்து கட்டுப்படுத்தினால் ப்ராஜெக்ட் ஐ முடிக்கக்கூடிய குறைந்தபட்ச நேரம் இதுவாகும் இப்பொழுது PERT CPM ஐப் பயன்படுத்தும் டெக்னிக்கை பார்ப்போம் PERT CPM ஐப் பயன்படுத்தி இயர்லியஸ்ட் ஸ்டார்ட் டைம் இயர்லியஸ்ட் பினிஷ் டைம் லேட்டஸ்ட் ஸ்டார்ட் டைம் லேட்டஸ்ட் பினிஷ் டைம் மற்றும் பிளோட் நேரம் ஆகியவற்றைக் கணக்கிடலாம் இதை தொடங்குவதற்கு செயல்பாட்டு பெயர்கள் மற்றும் அவற்றின் கால அளவைக் கொண்ட பணி நெட்வொர்க் வேண்டும் அனைத்து நடவடிக்கைகளும் அடையாளம் காணப்படவேண்டும் கால அவகாசங்கள் மற்றும் நடவடிக்கைகளுக்கு இடையிலான சார்புநிலைகள் இருக்க வேண்டும் இயர்லியஸ்ட் ஸ்டார்ட் டைம் இயர்லியஸ்ட் பினிஷ் டைம் லேட்டஸ்ட் ஸ்டார்ட் டைம் லேட்டஸ்ட் பினிஷ் டைம் மற்றும் பிளோட் நேரம் போன்ற பிற திட்ட பண்புகளை அடையாளம் காண்பதற்கான ஒரு நுட்பத்தை இப்போது விவாதிப்போம் இங்கே நமக்கு மூன்று வழிகள் உள்ளன நாம் ஃபார்வர்ட் பாஸாக அழைக்கும் ஒன்று நெட்வொர்க்கில் இடமிருந்து வலமாகத் தோன்றும் நோட்களின் செயல்பாடுகளைப் பார்த்து இயர்லியஸ்ட் ஸ்டார்ட் மற்றும் இயர்லியஸ்ட் பினிஷ் ஐ கணக்கிடலாம் பேக்வேர்ட் பாஸைத் ஐ கடைசி நோட் அல்லது கடைசி செயல்பாட்டிலிருந்து ஆரம்பித்து பின்னர் மெதுவாக முதல் செயல்பாட்டை நோக்கி செல்கிறோம் ஒவ்வொரு செயல்பாட்டிற்கும் லேட்டஸ்ட் ஸ்டார்ட் லேட்டஸ்ட் பினிஷ் நாம் கணக்கிடுகிறோம் மேலும் பிளோட் நேரம் அல்லது ஸ்லாக் நேரத்தையும் கணக்கிடுகிறோம் இது லேட்டஸ்ட் பினிஷ் மற்றும் லேட்டஸ்ட் ஸ்டார்ட் நேரத்திற்கும் உள்ள வித்தியாசமாகும் மேலும் அனைத்து செயல்களுக்கும் பூஜ்ஜிய ஸ்லாக் டைம் உள்ள பாதையாக இருக்கும் க்ரிட்டிக்கல் பாதைகளை நாம் அடையாளம் காணுவோம் ஒன்றுக்கு மேற்பட்ட க்ரிட்டிக்கல் பாத் இருக்கலாம் ஆனால் பொதுவாக அனைத்து க்ரிட்டிக்கல் பாத்களையும் சிவப்பு நிறத்தில் குறிக்கிறோம் இதனால் ப்ராஜெக்ட் மேனேஜர் க்ரிட்டிக்கல் பாத் மற்றும் முக்கியமான செயல்பாடுகளில் கவனம் செலுத்துகிறார் இப்போது ஃபார்வர்ட் பாஸைப் பற்றி பார்ப்போம் இந்த முதல் செயல்பாடை பயன்படுத்தி சில பண்புகளை கணக்கிடலாம் நமது முதல் பணி நெட்வொர்க்கில் எப்போதும் நாள் 0 இலிருந்து தொடங்கும் அது நாள் 0 அல்லது நாள் 1 இன் முடிவாகும் பின்னர் தொடர்ந்து முன்னேறுவோம் முந்தைய செயல்பாட்டிற்கான இயர்லியஸ்ட் பினிஷ் தேதிக்கு சமமான ஒரு செயலுக்கு இயர்லியஸ்ட் ஸ்டார்ட் தேதியை நாம் ஒதுக்குவோம் ஒரு எடுத்துக்காட்டை எடுத்து அதை எவ்வாறு செய்வது என்பதை விளக்குகிறேன் ஒரு பணியை இடமிருந்து வலமாக எடுத்துக்கொள்வோம் அதன் இயர்லியஸ்ட் ஸ்டார்ட் தேதியை இயர்லியஸ்ட் பினிஷ் தேதிக்கு சமமானதாக அமைப்போம் எனவே இங்கே எந்தவொரு பணியின் முந்தைய பணிக்கான இயர்லியஸ்ட் பினிஷ் தேதியைப் பார்ப்போம் இதன் இயர்லியஸ்ட் ஸ்டார்ட் தேதி முந்தைய பணியின் இயர்லியஸ்ட் பினிஷ் தேதியாக மாறும் ஆனால் ஒன்றுக்கு மேற்பட்ட முந்தைய பணிகள் இருந்தால் இரண்டு முந்தைய பணி E மற்றும் F ஐக் கொண்ட H இன் உதாரணத்தைக் கருத்தில் கொள்வோம் பின்னர் E மற்றும் F இன் லேட்டஸ்ட் பினிஷ் நேரத்தை எடுத்துக்கொள்வோம் இதன் உட்பொருள் என்னவென்றால் இரண்டு பணிகளும் முடிந்தபிறகுதான் H தொடங்க முடியும் E முன்பு தொடங்கினாலும் H தொடங்க முடியாது E மற்றும் F இரண்டும் முடிந்தபிறகுதான் H தொடங்கும் எனவே நாம் H க்கான ஸ்டார்ட் நேரத்தை கொடுப்பதற்கு முன்பு முந்தைய அனைத்து பணிகளுக்கும் இடையிலான லேட்டஸ்ட் நேரத்தை கருத்தில் கொள்ள வேண்டும் இந்த எடுத்துக்காட்டில்ஒரு பணியின் இயர்லியஸ்ட் பினிஷ் டைம் நாள் 7 மற்றொரு பணியின் இயர்லியஸ்ட் பினிஷ் டைம் நாள் 10 மற்றும் இரண்டும் இந்த பணியின் முன்னோடிகள் ஆகும் ஆதலால் இந்த பணி நாள் 10 வரை தொடங்க முடியாது எனவே இந்த பணி 10 ஆம் நாள் முடிவில் நிறைவடையும் இந்த பணி 10 ஆம் நாள் முடிவில் அல்லது 11 ஆம் நாள் தொடங்கும் எனவே முந்தைய இரண்டு பணிகளின் எழுத்தை நாம் கருத்தில் கொண்டு இயர்லியஸ்ட் ஸ்டார்ட் நேரத்தை கொடுக்க வேண்டும் எனவே ஃபார்வர்ட் பாஸ் எளிதானது சில எடுத்துக்காட்டுகளை எடுத்துக்கொண்டு பின்னர் இதை எவ்வாறு பயன்படுத்துவது என்று பார்ப்போம் ஃபார்வர்ட் பாஸைச் செய்தவுடன் பேக்வேர்ட் பாஸைத் செய்ய வேண்டியிருக்கும் பேக்வேர்ட் பாஸில் நாம் கடைசி செயல்பாட்டிலிருந்து தொடங்குவோம் மேலும் அந்த செயல்பாட்டின் லேட்டஸ்ட் நிறைவு நேரத்தை கணக்கிடுவோம் இது சக்சசரின் லேட்டஸ்ட் ஸ்டார்ட் நேரத்திற்கு சமமாகும் ஒரு நெட்வொர்க்கின் சக்சசர் ஒரு பணியின் சக்சசர் ஆகியவற்றை இப்போது பார்க்கலாம் எனவே நாம் B ஐப் பார்த்தால் ஒரு G ஐப் பார்ப்போம் பின்னர் H இன் லேட்டஸ்ட் ஸ்டார்ட் டைம் Z இன் லேட்டஸ்ட் ஸ்டார்ட் டைம் என்ன என்பதைப் பார்ப்போம் பின்னர் G இன் லேட்டஸ்ட் நிறைவு நேரத்தை கொடுப்போம் இப்பொழுது ஐடியா என்னவென்றால் Z சில தேதியில் தொடங்க வேண்டும் என்றால் அந்த தேதிக்குள் G ஐ முடிக்க வேண்டும் எனவே அந்த கருத்தைப் பயன்படுத்தி நாம் பேக்வேர்ட் பாஸைத் பயன்படுத்தலாம் பின்னர் ஒன்றுக்கு மேற்பட்ட சக்சசர்கள் இருந்தால் அந்த நடவடிக்கைகளின் இம்மீடியட் சக்சசர்களின் சிறிய லேட்டஸ்ட் ஸ்டார்ட் டைமை போட வேண்டும் கேஸ் B ஐ பார்ப்போம் B க்கு இரண்டு சக்சசர்கள் D மற்றும் E இப்போது D க்கு லேட்டஸ்ட் ஸ்டார்ட் டைம் மற்றும் E க்கு லேட்டஸ்ட் ஸ்டார்ட் டைம் உள்ளது இந்த இரண்டு D மற்றும் E ஆகியவற்றில் மிகச் சிறியதை நாம் எடுத்து B இன் லேட்டஸ்ட் நிறைவு நேரமாக மாற்ற வேண்டும் அல்லது வேறுவிதமாகக் கூறினால்E தொடங்குவதற்கு முன்பு B முடிக்க வேண்டும் D இன் நிறைவு நேரம் 10 மற்றும் E இன் நிறைவு நேரம் 7 ஆக உள்ளது எனவே B க்கு லேட்டஸ்ட் நிறைவு நேரம் 7 ஆக இருக்க வேண்டும் இல்லையெனில் E மீண்டும் தொடங்க முடியாது இங்கே பேக்வேர்ட் பாஸில் விதி எளிதானது ஃபார்வர்ட் பாஸ் மற்றும் பேக்வேர்ட் பாஸைக் கருத்தில் கொள்ள ஒரு எடுத்துக்காட்டை பார்ப்போம் இங்கு விதி மிகவும் எளிமையானது என்பதை நீங்கள் காணலாம் மிகச் சிறிய அல்லது மிதமான அளவிலான பணி நெட்வொர்க்கு இதை நாம் செய்யலாம் ஆனால் நான் முன்னர் குறிப்பிட்டது போல இப்போதெல்லாம் பல கருவிகள் உள்ளன இந்த கருவிகளில் சிலவற்றை நாம் விவாதிப்போம் இங்கு ப்ராஜெக்டின் கேரக்டரிஸ்டிகஸ்களின் கணக்கீடு தானாகவே செய்யப்படுகிறது ஃபார்வர்ட் பாஸ் மற்றும் பேக்வேர்ட் பாஸ் மூலம் நாம் செய்வனவற்றை அதாவது க்ரிட்டிக்கல் பாத்தை அடையாளம் காண்பது ஒரு சுவிட்சை அழுத்தினால் மட்டுமே போதுமானது அதற்கு ஒரு பட்டனை அழுத்தவும் எனவே ஃபார்வர்ட் பாஸ் பேக்வேர்ட் பாஸ் ஆகியவற்றைக் கணக்கிட அவர்கள் பயன்படுத்தும் நுட்பத்தைப் புரிந்துகொள்வது முக்கியம் பின்னர் சிறிய பணி வலையமைப்பிற்கு க்ரிட்டிக்கல் பாத்தை அடையாளம் காணவும் எனவே நீங்கள் ஒரு கணினியைப் பயன்படுத்த வேண்டிய அவசியமில்லை நாம் அதை பேனா மற்றும் காகிதத்தால் வரையலாம் மற்றும் ஒரு நிமிடம் அல்லது இரண்டு நிமிடங்களுக்குள் பணி கேரக்டரிஸ்டிகஸ்களை கணக்கிடலாம் நாம் கிட்டத்தட்ட இந்த விரிவுரையின் முடிவில் இருக்கிறோம் நாம் இங்கே நிறுத்திவிட்டு அடுத்த விரிவுரையில் இந்த இடத்திலிருந்து தொடருவோம் Thank you